தரை உதரவிதானங்கள் செங்கல் தளங்கள் மற்றும் செங்கல் தளங்களின் பல்வேறு கட்டமைப்புகள் இருக்கும் தற்போதுள்ள கொத்து கட்டமைப்புகளாக நீங்கள் செங்கல் மாடிகளைக் காண முடியும் அவை முதன்மையாக செங்கல் கொத்துகளால் செய்யப்பட்டவை ஆனால் வேறு தன்மை கொண்டவை நாம் அறிந்த அமைப்புகளுக்கு அல்லது நமக்குத் தெரிந்த அமைப்புக்கு அவை ஒப்பானவை நவீன கட்டுமானங்களின் தற்போதைய சூழல் குறிப்பாக வலுவூட்டப்பட்ட கொத்து வலுவூட்டப்பட்ட செங்கல் அல்லது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தளங்களாக இருக்கும் எனவே நான் பார்க்கும் இந்த முதல் வகை செங்கல் தளம் மெட்ராஸ் மொட்டை மாடி என்று மிகவும் பிரபலமாக குறிப்பிடப்படுகிறது இது மெட்ராஸ் பிரசிடென்சியில் பிரதானமாக இருந்த ஒன்று அதனால்தான் இது மெட்ராஸ் மொட்டை மாடியில் தரை அடுக்கு என்று பெயர் பெற்றது எனவே நீங்கள் மெட்ராஸ் மொட்டை மாடியின் தளத்தின் கட்டமைப்பைப் பார்த்தால் அது நெருக்கமான இடைவெளியில் உள்ள ராஃப்டர்களால் அமைக்கப்பட்டுள்ளது மர ராஃப்டர்கள் உள்ளன மற்றும் இந்த மர ராஃப்டர்கள் செங்கல் தளத்தின் முக்கியமான அமைப்பாகும் இந்த ராஃப்டர்கள் சில சூழ்நிலைகளில் உருட்டப்பட்ட எஃகு ஜாயிஸ்ட்களாக இருக்கலாம் மேலும் உங்களிடம் செங்கல் தரையுடன் பெரிய இடைவெளிகள் இருந்தால் நீங்கள் உண்மையில் ஒரு திசையில் மற்றும் செங்குத்து திசையில் மர ராஃப்டர்கள் அல்லது சிறிய எஃகுப் பிரிவுகளில் உருட்டப்பட்ட எஃகு ஜாயிஸ்ட்களை வைத்திருப்பீர்கள் எனவே முக்கிய அமைப்பு ஒரு இழுவிசை எதிர்த்தல் அமைப்பு மரம் இழுவிசையில் நன்றாக இருக்கும் அது எஃகாக இருந்தால் அதுவும் இழுவிசையை எதிர்க்கும் ஒரு சிறந்த பொருளாக இருக்கும் குறுக்குவெட்டுக்கு உறுப்பை வழங்கும் சுருக்க வலிமையானது இந்த ஜாயிஸ்ட்களால் ஆதரிக்கப்படும் செங்கல் அடுக்கு ஆகும் எனவே இவை நீங்கள் சாதாரணமாகப் பார்க்கும் நெருக்கமான இடைவெளி கொண்ட ராஃப்டர்கள் செங்கல் இடுவது பொதுவாக செங்கலின் விளிம்பு என்பது தளம் கட்டப்பட்டு வரும் ப்ளேனில் இருந்து இந்த செங்கற்களின் அடுக்கு செங்கல் கொத்து அடுக்கு கான்கிரீட் மூலம் மேலே உள்ளது அது சுண்ணாம்பு கான்கிரீட்டாக இருக்கலாம் அது சிமென்ட் கான்கிரீட்டாக கூட இருக்கும் அடிப்படையில் நாங்கள் இதை செங்கல் ஜெல்லி எலுமிச்சை கான்கிரீட் என்று குறிப்பிடுகிறோம் அங்கு உடைந்த செங்கற்கள் செங்கல்பட்டைகளாகப் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் சுண்ணாம்பு சாந்துகளில் நீங்கள் BJLC என குறிப்பிடப்படும் செங்கல் ஜெல்லி லைம் கான்கிரீட் என்ற கலவையைப் பெறுவீர்கள் பொதுவாக விவரக்குறிப்புகளில் செங்கல் ஜெல்லி சுண்ணாம்பு கான்கிரீட் மேல் அடுக்கு ஆகும் மேலும் அது கடைசித் தளமாக இருந்தால் உங்களிடம் வெதர்ரிங் கோட் மற்றும் அநேகமாக டைல்ஸ் இருக்கும் அல்லது உட்புறத் தளமாக இருந்தால் தரை தானாக முடிக்கப்பட்டு டைல் போடுவதற்காக சில டைல்ஸ்கள் இருக்கும் சுவாரஸ்யமாக இது மிகவும் பரவலாக இல்லை ஆனால் சில தசாப்தங்களுக்கு முன்பு இது போன்ற ஒரு அமைப்பைப் பயன்படுத்தி கட்டுமானங்கள் செய்யப்பட்டன நீங்கள் அந்த அமைப்பை ஆய்வு செய்தால் கலவை அமைப்பு குறுக்குவெட்டு கீழே உள்ள இழுவிசை எதிர்த்தல் உறுப்பு மற்றும் மேல் சுருக்கத்தை எதிர்க்கும் உறுப்பு ஆகியவற்றால் ஆனது என்பதை நீங்கள் பாராட்டுவீர்கள் குறுக்கு பிரிவில் வழக்கமான வளைவு தொய்வு தருணங்களைப் பார்த்தால் அது வலுவூட்டும் கான்கிரீட் குறுக்குவெட்டு என்னவாக இருக்கும் என்பதைப் போன்றது எனவே உங்களிடம் உண்மையில் மெட்ராஸ் டெரஸ் டைப் ஃப்ளோர் கட்டுமானம் என்று அழைக்கப்படும் இந்த மாடிகளின் கட்டுமானத்தை விவரிக்கும் ஒரு IS குறியீடு உள்ளது மற்றும் விளிம்பில் செங்கல் போடப்பட்ட விதத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அது கட்டப்பட்ட விதம் இந்த தளம் கட்டப்பட்ட ஒரு தனித்துவமான செயல்முறையாகும் மரக்கட்டைகள் வைக்கப்பட்டவுடன் விளிம்பில் செங்கல் குறுக்காக போடப்படுகிறது ஒரு மூலைவிட்ட பாணியில் அறையின் ஒரு மூலையில் இருந்து தொடங்கி மறுமுனை வரை பரவியுள்ளது இது பொதுவாக எந்த முட்டுகள் அல்லது சாரக்கட்டுகளைப் பயன்படுத்தாமல் மேற்கொள்ளப்படுகிறது தரை அமைப்பைப் பிடித்துக் கொள்ளுங்கள் அதை செயல்படுத்தும் விதம் அடுக்கு செங்கல்லின் முதல் அடுக்கு வைக்கப்பட்டுள்ளது பெரிய மேற்பரப்பில் பயன்படுத்தப்படும் மோர்ட்டார் உள்ளது ஏனெனில் ஒரு செங்கல் விளிம்பில் வைக்கப்பட்டு அடுத்த செங்கல் சில நிமிடங்களில் வைக்கப்படுகிறது மேலும் ஒரு நிமிடத்தில் அது மோர்டருடன் பிணைப்பை உருவாக்கும் மேலும் அந்த பிணைப்பு அதை வைத்திருக்க போதுமானது அதற்கு ஒரு முட்டு தேவையில்லை அதற்கு கூடுதல் ஆதரவு அமைப்பு தேவையில்லை எனவே இந்த கட்டுமானமானது எந்த ஆதரவு அமைப்பும் இல்லாமல் தொடர்கிறது மற்றும் மூலைவிட்ட சீரமைப்பு என்பது நீங்கள் இடையே கிடைக்கும் இணைப்பை இரண்டு ராஃப்டர்களுக்கு இடையில் அல்லது சுவரின் விளிம்பிற்கு இடையில் நீங்கள் பெறும் அதிகபட்ச இணைப்பைப் பயன்படுத்துவதாகும் எனவே இது ஒரு தனித்துவமான அமைப்பாகும் அங்கு உண்மையில் அத்தகைய கூரையை உருவாக்கும் நபரைப் பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அத்தகைய தளத்தை செயல்படுத்தும் பணியாளர்களின் திறமையைப் பொறுத்தது அத்தகைய அமைப்பு இருப்பதைப் புரிந்துகொள்வது பயனுள்ளது ஏனென்றால் தற்போதுள்ள பல கட்டமைப்புகளில் கொத்து இருக்கும் கட்டமைப்புகள் நீங்கள் தலையிட்டால் இந்த வகையான தரை அமைப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும்

மற்றொரு செங்கல் தரை அமைப்பு இன்று நடைமுறையில் இல்லை ஆனால் நாடு முழுவதும் உள்ள பல காலனித்துவ கட்டிடங்களில் நன்றாக பகிரப்படுகிறது இது ஜாக் ஆர்ச் கூரை அமைப்பு என குறிப்பிடப்படுகிறது மற்றும் ஜாக் ஆர்ச் கூரை அமைப்பில் நீங்கள் பார்த்த முந்தைய அச்சுக்கலைக்கு ஒப்பான வகையில் கலவையின் ஒரு பகுதியை எதிர்க்கும் இழுவிசை உங்களிடம் உள்ளது மற்றும் நீங்கள் கலவையின் ஒரு சுருக்கத்தை எதிர்க்கும் பகுதியைக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்ன செய்யப்படுகிறது என்றால் உங்களிடம் ஒரு செங்கல் வளைவு உள்ளது அது இங்கே வெளிப்படும் பிளாஸ்டர் அடுக்கு விழுந்து செங்கல் கட்டுமானத்தைப் பார்க்க முடியும் இது ஒரு வளைவின் வடிவத்தில் உள்ளது நீங்கள் பார்க்கும் இரண்டு ஆதரவிற்கும் இடையே அது நீண்டுள்ளது பொதுவாக ஆதரவுகள் எஃகில் இருக்கும் உருட்டப்பட்ட எஃகு ஜாயிஸ்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன வளைவு குறைந்த உயரத்தில் உள்ளது இது ஒரு வழக்கமான அரைவட்ட அல்லது பிரிவு வளைவு அல்ல இது மிகக் குறைந்த உயரமுள்ள வளைவு அல்லது உயரும் விகிதத்திற்கு மிகப் பெரிய இடைவெளியைக் கொண்ட ஒரு பிரிவு வளைவு ஆகும் பின்னர் இந்த முழு கலவையின் மீதும் நீங்கள் ஒரு டாப்பிங்காக கான்கிரீட் அடுக்கைக் கொண்டிருக்கிறீர்கள் அது ஒரு உள் தளமா அல்லது கூரையா என்பதைப் பொறுத்து முடிந்தது மீண்டும் இது கட்டமைக்கப்பட்ட விதத்தை ஒழுங்குபடுத்தும் ஒரு IS குறியீடு உள்ளது இது ஜாக் ஆர்ச் கட்டுமானத்திற்கான நடைமுறைக் குறியீடு உருட்டப்பட்ட எஃகு ஜாயிஸ்டுக்கு இடையில் வளைவு எவ்வாறு அமர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் உண்மையில் பார்க்கலாம் உங்களிடம் இங்கு பிரிவு I உள்ளது நீங்கள் இங்கு பார்ப்பது பிரிவு I ஆகும் பிரிவு I அறை முழுவதும் பரவியுள்ளது பின்னர் பிரிவு I ஆனது வளைவு மற்றும் வளைவின் கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது எஃகு உறுப்புகளை அரிப்பிலிருந்து பாதுகாப்பது ஒரு சவாலாக உள்ளது எனவே இங்கு குறுக்குவெட்டில் உள்ள உருட்டப்பட்ட எஃகு ஜாய்ஸ்ட் கான்கிரீட்டில் மூடப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் பெரும்பாலும் அடிப்படை விளிம்பு மூடப்பட்டிருக்காது சில சூழ்நிலைகளை நீங்கள் காணலாம் ஆனால் பெரும்பாலும் அது மூடப்பட்டிருக்காது மேலும் அரிப்பின் பல்வேறு நிலைகளில் கீழ் விளிம்பு வெளிப்படுவதையும் அடிக்கடி துருப்பிடிப்பதையும் நீங்கள் காணலாம் முதன்மையாக செங்கல் மிகவும் நுண்துளையாக இருப்பதால் ஈரப்பதத்தைத் தக்கவைத்து இங்கே எஃகு உள்ளது உருட்டப்பட்ட எஃகு ஜாயிஸ்ட் இது அரிப்புக்கு எதிராக பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே இது மிகவும் சவாலானது இது ஒரு நல்ல தரை அமைப்பு இருப்பினும் மறுவாழ்வுக் கண்ணோட்டத்தில் இது மிகவும் சவாலான தரை அமைப்பாகும் எனவே சென்னையிலும் நாடு முழுவதும் உள்ள பல காலனித்துவ கட்டிடங்களில் இதுபோன்ற ஒரு கட்டுமானத்தை நீங்கள் சென்று சுற்றி பார்க்கலாம் எனவே நீங்கள் பொதுவாகக் காணக்கூடிய செங்கல் தரையின் இரண்டாவது வகை இதுவாகும் நிச்சயமாக நவீன சூழலில் நாம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தளங்களைப் பயன்படுத்துகிறோம் செங்கல் கொத்து கட்டிடங்களில் இந்த வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தளங்கள் மிகவும் பொதுவான கட்டமைப்பு அச்சுக்கலை ஆகும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தளங்கள் திடமான உதரவிதானங்களாக செயல்படுகின்றன மற்றும் ஒரு கொத்து கட்டிடத்தின் பக்கவாட்டு சுமை எதிர்ப்பின் அடிப்படையில் மிகவும் பொதுவான மற்றும் பயனுள்ள அச்சுக்கலை ஆகும் ப்ளேனில் கடினமான உதரவிதானம் ஒரு கொத்து கட்டிடத்தின் பக்கவாட்டு சுமை எதிர்ப்பில் சாதகமான பங்கைக் கொண்டுள்ளது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப்புடன் பிணைப்பு கற்றைகள் வழங்கப்பட்டால் முழு கட்டமைப்பையும் இணைக்கும் ஒரு உறுப்பாக இது செயல்படுகிறது இருப்பினும் வலுவூட்டப்பட்ட செங்கல் அடுக்குகள் அசாதாரணமானது அல்ல உண்மையில் இங்கே ஸ்லைடில் நீங்கள் பார்ப்பது வலுவூட்டப்பட்ட செங்கல் அடுக்குகள் இது PWD இன் ஆரம்ப கையேட்டில் இருந்து மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் இது வலுவூட்டப்பட்ட செங்கல் வேலைகள் பற்றிய விரிவான அறிக்கையாகும் இந்த விஷயத்தில் நாங்கள் திடமான அலகுகளைப் பற்றி பேசுகிறோம் நாங்கள் வெற்று செங்கல் வேலை ஹாலோ பிளாக் கட்டுமானம் பற்றி பேசவில்லை பீம்களுக்கான வலுவூட்டப்பட்ட செங்கல் வேலை மற்றும் அடுக்குகளுக்கு வலுவூட்டப்பட்ட செங்கல் வேலை என்பது 1900 களின் முற்பகுதியில் இந்திய துணைக்கண்டத்தில் இந்த நாட்டில் பயன்பாட்டில் இருந்தது மற்றும் துணைக்கண்டம் முழுவதும் சில பேரழிவு தரும் பூகம்பங்களில் கொத்து கட்டிடங்களின் மோசமான செயல்பாட்டிற்குப் பிறகு முதன்மையாக முக்கியத்துவம் பெற்றது பலோகிசிஸ்தானில் உள்ள குவெட்டா போன்ற இடங்களில் சுவர்களை வலுப்படுத்துவதற்கான முறையாக இது பரவலானது அங்கு கொத்து கட்டமைக்க உருவாக்கப்பட்ட வெற்றிடத்துடன் கூடிய சுவர் கட்டுமான அமைப்பான குவெட்டா கூட கொத்து கட்டமைப்புகளில் பூகம்பத்திற்குப் பிறகு மண்டலத்திலிருந்து உருவாகிறது எனவே இங்குள்ள விவரங்களைப் பார்த்தால் நீங்கள் உண்மையில் செங்கல் வேலைகளுக்கு இடையில் இயங்கும் வலுவூட்டலுடன் செங்கல் போடப்பட்டிருக்கிறது மற்றும் இந்த வலுவூட்டப்பட்ட செங்கல் அடுக்கு கட்டுமானமானது நாட்டில் 1900 இன் முற்பகுதியில் உள்ள கட்டிடங்களில் காணப்படுகிறது ஆனால் இன்று இது மீண்டும் ஒரு அச்சுக்கலை ஆகும் இது அரிப்பு கண்ணோட்டத்தில் குறிப்பிடத்தக்க சிக்கலைக் கொண்டுள்ளது செங்கல் அடுக்கில் இருக்கும் எஃகு துருப்பிடிக்க ஆரம்பித்தவுடன் செங்கல் வேலைகள் உதிர்ந்து விடும் கான்கிரீட்டைப் போலன்றி வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப்பில் கான்கிரீட்டைப் பழுதுபார்க்கலாம் அது அரிப்பால் ஸ்பேலிங் மற்றும் கான்கிரீட் மீது பிற விளைவுகளுடன் ஒரு செங்கல் அடுக்கை பழுதுபார்ப்பது மிகவும் சவாலானது ஏனென்றால் பாகங்களை பேட்ச் ரிப்பேராக மாற்றுவது எளிமையானது எனவே அதிகப்படியான அரிப்பு சேதத்தின் சூழ்நிலைகளில் ஸ்லாப்பை மாற்றுவது உங்களுக்கு இருக்கும் ஒரே வழி இருப்பினும் இந்த சிரமங்களைக் கருத்தில் கொண்டு தரை அடுக்குகளின் எடை அல்லது எந்தவொரு கட்டுமானத்தின் எடையையும் குறைக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஹாலோ பிளாக்ஸைக் கருத்தில் கொண்டு ஹைப்ரிட் வலுவூட்டப்பட்ட தரை அமைப்பின் ஒரு பகுதியாகப் பயன்படுத்தப்படும் ஹாலோ பிளாக்ஸ் பொதுவானது இது மீண்டும் ஒரு அச்சுக்கலை ஆகும் இது இந்தியாவில் இன்னும் பரவலாக இல்லை ஆனால் ஐரோப்பா மற்றும் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளில் இந்த கட்டுமானங்கள் இருக்கும் நீங்கள் உண்மையில் இந்த படத்தை இங்கே ஆய்வு செய்தால் அது உங்களுக்கு ஒரு நல்ல யோசனையைத் தரும் ஒரு வலுவூட்டப்பட்ட செங்கல் வேலை மற்றும் கான்கிரீட் ஸ்லாப் என்னவாக இருக்கும் நீங்கள் குறுக்குவெட்டைப் பார்த்தால் உண்மையில் இந்த ஜாய்ஸ்டுகள் இந்த லாட்டைஸ்ட் ஜாயிஸ்டுகள் அவை அடிப்படையில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ரிப்கள் ஆகும் அவை எஃகு வலுவூட்டலைக் கொண்டுள்ளன அவை இயங்கும் தேவையான பரிமாணத்தின் குறுக்கே பரவும் மற்றும் நாங்கள் சுவர்களில் ஆதரிக்கிறோம் அல்லது கொத்து சுவர் அல்லது கொத்து சுவரில் உள்ள விட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது இவை லாட்டைஸ் ஜாயிஸ்ட்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன ஏனென்றால் கான்கிரீட்டில் உட்பொதிக்கப்பட்ட எஃகு லாட்டைஸ்யின் வெவ்வேறு உள்ளமைவுகளை நாம் உண்மையில் பார்க்கிறோம் உங்களிடம் ஒரு அடிப்படை தட்டு உள்ளது அதில் இது அமர்ந்திருக்கிறது அதுதான் லாட்டிசை வைத்திருக்கிறது அதுதான் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் என இறுதியாக கான்கிரீட் செய்யப்பட்ட இடம் இந்த வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஜாயிஸ்டுகளை உருவாக்க சிட்டு கான்க்ரீட்டிங் உள்ளது மற்றும் இந்த ஜாயிஸ்டுகளின் இடைவெளி சார்ந்தது நிச்சயமாக ஸ்பான் மற்றும் தரை ஸ்லாப் மீது வரும் வகையான சுமைகள் இந்த ஜாய்ஸ்ட்டுகளுக்கு இடையில் உண்மையில் சுருக்கத்தில் நன்றாக இருக்கும் வெற்று களிமண் தொகுதிகள் உள்ளன அவை குழிவானவை எனவே ஸ்லாப் கட்டுமானத்தில் எடை குறைகிறது முழு அமைப்பு மற்றும் தன்னை வளைக்கும் ஸ்லாப் குறுக்கு வெட்டில் சுருக்க வலிமை தேவைப்படும் இறுதியாக இந்த முழு கட்டுமானமும் ஒரு கான்கிரீட் ஸ்கிரீட் மூலம் நிறுத்தப்பட்டு நாம் பேசும் கலப்பு குறுக்கு பிரிவை உருவாக்குகிறது எனவே இந்த வகையான வலுவூட்டப்பட்ட செங்கல் கான்கிரீட் ஸ்லாப் உலகெங்கிலும் உள்ள பல நவீன கட்டுமானங்களில் பரவலாக உள்ளது நீங்கள் உண்மையில் ப்ரீகாஸ்ட் கூறுகளை அசெம்பிள் செய்து ஸ்க்ரீட் கான்கிரீட்டை மட்டும் சிட்டுவில் செய்யலாம் மற்ற அனைத்து கூறுகளும் அசெம்பிள் செய்யப்பட்டிருக்கும் அவை முன்னரே தயாரிக்கப்பட்டு தளத்திற்கு கொண்டு வந்து அசெம்பிள் செய்யப்பட்டு ஸ்கிரீட் கான்கிரீட்டானது தனியாக தளத்தில் செயல்படுத்தப்படும் ஒன்றாகும் எனவே இது நிச்சயமாக கட்டுமானத்திற்கான ஒரு பிரபலமான அமைப்பாக மாறி வருகிறது மற்ற நன்மை என்னவென்றால் உங்களிடம் இந்த வெற்று அடுக்குகள் இருக்கும்போது செயல்பாட்டு ரீதியாக அவை சில குழாய்களுக்கும் பயன்படுத்தப்படலாம் எனவே உங்களிடம் நவீன செங்கல் கான்கிரீட் மாடிகள் வடிவில் ஒரு சுவாரஸ்யமான கட்டமைப்பு கூம் செயல்பாட்டு தீர்வு உள்ளது இதுவரை பல்வேறு வகையான கொத்து கூறுகளைப் பார்த்து வருகிறோம் நாங்கள் சுவர்களை ஆய்வு செய்தோம் பல்வேறு வகையான சுவர்கள் சாத்தியமாகும் நாங்கள் கற்றைகள் மற்றும் லென்டில்களை ஆய்வு செய்தோம் இவை பாரம்பரிய மற்றும் நவீன வலுவூட்டப்பட்ட செங்கல் தளங்களுக்கு இடையில் பல்வேறு வகையான செங்கல் தளங்களை வலுப்படுத்த வேண்டும் இறுதியாக அமைப்புகள் கொத்து கட்டமைப்புகள் மற்றும் அவற்றின் கட்டமைப்பின் அடிப்படையில் கொத்து வகைப்பாடு ஆகியவற்றைப் பார்க்க வெவ்வேறு வகைகளை ஆராய்வோம் முதலாவதாக வலுவூட்டப்படாத கொத்து வலுவூட்டப்படாத கொத்து என்பது நாம் அறிமுகப்படுத்தும் ஒன்று ஏனென்றால் நாங்கள் வலுவூட்டப்பட்ட கொத்துகளைப் பார்க்கத் தொடங்கினோம் முன்னதாக இது சாதாரண கொத்து என்று குறிப்பிடப்படும் ஏனெனில் இது வலுவூட்டல் இல்லாமல் உள்ளது கொத்துகளின் தன்மையை நாம் முன்னர் பார்த்தபோது அது வலுவூட்டப்படாத கொத்து சுருக்கத்தில் இழுவிசையில் நெகிழ்வு இழுவிசை கூட கொத்து வலிமையை மட்டுமே நம்பியுள்ளது படுக்கை கூட்டு மோர்ட்டார் ஒரு வரையறுக்கப்பட்ட ஆனால் சிறிய நெகிழ்வு இழுவிசை வலிமை இருந்தால் அது கொத்து பக்கவாட்டு மற்றும் ஈர்ப்பு ஆற்றல்களின் கலவையை எதிர்க்க வேண்டும் என்று நெகிழ்வு இழுவிசை வலிமை சார்ந்துள்ளது இதேபோல் வெட்டு ஆற்றல்களை எதிர்ப்பதற்கு வலுவூட்டப்படாத கொத்து சுவரைச் சார்ந்தது எனவே அது சுவர் உண்மையில் பக்கவாட்டு மற்றும் ஈர்ப்பு அல்லது ஈர்ப்பு சுமைகள் என்று கொத்து வலிமை ஒரு குறுக்குவெட்டு மற்றும் கூறுகளின் எதிர்ப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்காக உந்துதல் கோட்டை ஆய்வு செய்துள்ளோம் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் உண்மையில் வலுவூட்டப்படாத கொத்து சுவர்களைப் பார்த்தால் சுவரின் தடிமன் கவனிக்கப்பட முடியாத ஒரு முக்கிய அம்சமாகும் மேலும் சுவர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட தடிமனாக இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்தால் இது இழுவிசைக்கு நிகரானது இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதாகும் குறுக்கு பிரிவில் இழுவிசை இருப்பினும் நாங்கள் மேம்படுத்த வலுவூட்டப்படாத கொத்து கட்டுமானங்களை உருவாக்கியதால் இந்த குறுக்குவெட்டுகளை மேம்படுத்த முயல்கிறோம் இன்று நாம் மெல்லிய சுவர்களைப் பார்க்க விரும்பலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் சுமைகளின் கலவையின் விளைவாக மூன்றில் ஒரு பகுதியைக் கடந்தால் குறுக்குவெட்டில் விரிசல் உண்டாகும் குறுக்கு பிரிவில் இழுவிசை அடைவீர்கள் மற்றும் பொருள் மோசமான இழுவிசை வலிமையுடன் இருந்தால் விரிசல் உண்டாகும் வரையறுக்கப்பட்ட நெகிழ்வு இழுவிசை வலிமை இருந்தால் உங்களுக்கு இழுவிசை ஏற்படும் தருணத்தில் சுவர் வெடிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் நிச்சயமாக சுவரின் தடிமன் மற்றும் மெல்லிய விகிதங்கள் குறியீடுகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன அவை பக்கவாட்டு சுமைகள் மற்றும் ஈர்ப்பு விசைகளின் கீழ் கொத்து விரிசல் ஏற்படும் சூழ்நிலையில் வரக்கூடாது எனவே இது நிச்சயமாக முதல் வகை இந்த வகை பூகம்பத்தின் கீழ் மோசமான செயல்திறன் காரணமாக ஒரு சில நாடுகளில் கிட்டத்தட்ட தடைசெய்யப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக நியூசிலாந்து போன்ற நாடுகள் வலுவூட்டப்படாத கொத்துகளால் புதிய கட்டுமானங்களைச் செயல்படுத்தக் கூடாது என்று சட்டத்தை அறிமுகப்படுத்தியது ஏனெனில் உங்கள் நிலம் அதிக நில அதிர்வு ஏற்படும் போது மிகவும் மோசமான செயல்திறன் கொண்ட கட்டுமானத்தை கொண்டிருக்க முடியாது நாம் முன்பு விவாதித்த சுவர்களுக்கு இடையே நல்ல இணைப்புகள் போன்ற நேர்மறையான அம்சங்கள் இல்லை என்றால் இன்றைய சூழலில் பெரும்பாலும் நில அதிர்வு குறைவாக உள்ள பகுதிகளில் வலுவூட்டப்படாத கொத்து இன்று பிரதானமாக உள்ளது இருப்பினும் நில அதிர்வு குறைவாக இருந்தாலும் எந்த மண்டலத்தையும் முழுமையாக அசிஸ்மிக் என்று வகைப்படுத்த முடியாது அதாவது குறைந்த அளவிலான நிலநடுக்கம் அல்லது குறைந்த அளவிலான நில அதிர்வு காரணமாக தற்செயலான ஏற்றம் ஏற்பட்டால் இந்த கட்டமைப்புகள் உள்ளே செல்லலாம் விரும்பத்தகாத பெரும்பாலான நாடுகள் நகரும் திசையில் உள்ள நெகிழ்திறன் வரம்பு இந்த கட்டுமானங்களில் குறைந்தபட்ச பூகம்ப எதிர்ப்பைக் கட்டமைக்க வேண்டிய கோடல் நிபந்தனையைக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் கட்டமைப்பதைப் பார்த்தாலும் ஒரு நாட்டில் மிகக் குறைந்த நில அதிர்வு மண்டலத்தில் உள்ள கட்டமைப்புகள் இந்தியா போன்ற நாடு கூட சமீபத்தில் பின்பற்றும் திசை தான் இது எனவே எதிர்காலத்தில் ஒரு அச்சுக்கலையாக வலுவூட்டப்படாத கொத்து நீங்கள் ஏற்கனவே இருக்கும் கட்டிடங்கள் மற்றும் பொது கட்டிடங்கள் என்றால் இருக்கும் கட்டிடங்கள் மட்டுமே காணலாம் அது அவைகள் உண்மையில் பூகம்பங்களுக்கு எதிராக மறுசீரமைப்பு வேண்டும் என்று கட்டாயமாகும் எனவே வலுவூட்டப்படாத கொத்து கட்டிடங்களின் சுருங்கி வருவதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது ஒரு அச்சுக்கலையாக குறையும் ஒன்று உங்களால் ஒரு வலுவூட்டப்படாத கொத்து கட்ட முடியவில்லை என்றால் உங்களுக்கு என்ன விருப்பங்கள் உள்ளன மற்றும் மூன்று விருப்பங்களில் நிச்சயமாக அவற்றில் இரண்டு வலுவூட்டப்பட்ட கொத்து மற்றும் வரையறுக்கப்பட்ட கொத்து ஆகியவை பக்கவாட்டு சுமைகளை எதிர்க்கும் கொத்து கட்டுமானங்களாக மிகவும் சாத்தியமானவ நடைமுறையானவை மற்றும் திறமையானவை மூன்றாவது வகையும் உள்ளது அதை நாம் பரிசோதிப்போம் இது ப்ரி ஸ்ட்ரெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் இது மிகவும் வெற்றிகரமான அச்சுக்கலை அல்ல ஏனெனில் நாம் ஒரு கணத்தில் ஆய்வு செய்வோம் இருப்பினும் தற்போதுள்ள கொத்து கட்டமைப்புகளுக்கு நன்றாக வேலை செய்யும் எனவே இரண்டாவது வகை வலுவூட்டப்பட்ட கொத்து வலுவூட்டப்பட்ட கொத்துகளைப் பார்க்கும்போது வலுவூட்டப்பட்ட கொத்து போன்ற கட்டமைப்பு இந்தியாவிலும் ஓரளவு உருவாக்கப்பட்டது என்பது உண்மையில் முரண்பாடானது 2016 ஆம் ஆண்டில் தேசிய கட்டிடக் குறியீடு வலுவூட்டப்பட்ட கொத்து பற்றிய ஒரு பகுதியை அறிமுகப்படுத்தியபோதுதான் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்குப் பிறகு இதை ஒரு கட்டமைப்பாக நாங்கள் முறையாக ஏற்றுக்கொண்டோம் எனவே முந்தைய ஸ்லைடுகளில் 1910களின் பிற்பகுதியில் 1920 களில் இருந்த வலுவூட்டப்பட்ட செங்கல் கொத்து பற்றிய PWD தொழில்நுட்பக் குறிப்பை நான் உங்களுக்குக் காண்பித்தபோது 2016 ஆம் ஆண்டில்தான் கட்டமைப்பு வடிவமைப்பு தீர்வாக எங்கள் குறியீடுகளில் வலுவூட்டப்பட்ட கொத்துகளை முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளோம் இருப்பினும் நில அதிர்வு ரீதியாக பல நாடுகளில் இது ஒரு பொதுவான அச்சுக்கலை யுனைடெட் ஸ்டேட்ஸ் கலிபோர்னியா ஜப்பான் மற்றும் நியூசிலாந்து வலுவூட்டப்பட்ட கொத்து என்பது குறைந்த மற்றும் நடுத்தர உயரமான கட்டுமானங்களை நிர்மாணிப்பதற்கான மிகவும் பொதுவான அச்சுக்கலை ஆகும் எனவே குடியிருப்பு கட்டிடங்கள் சிறிய அலுவலக வளாகங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் எஃகு மற்றும் கான்கிரீட் கணம் எதிர்ப்பு ஃப்ளேம்கள் போன்ற கணம் எதிர்ப்பு ஃப்ளேம்களுடன் ஒப்பிடுகையில் சிறிய அளவிலானவை நீங்கள் கொத்துகளை வலுப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் திடமான தொகுதிகளுடன் வேலை செய்யப் போகிறீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட சிரமம் உள்ளது ஹாலோ பிளாக் கட்டுமானத்தைப் பயன்படுத்துவது கொத்துகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்திற்கு ஏற்றது நீங்கள் அடிப்படையில் வலுவூட்டலை பாக்கெட்டுகளில் வைக்க வேண்டும் மற்றும் உங்களுக்கு செங்குத்து தொடர்ச்சி தேவை செங்குத்து இணைப்புகளைத் தவிர்ப்பதற்கும் எஃகு வலுவூட்டலைப் போடுவதற்கு செங்குத்து தொடர்ச்சியைப் பெறுவதற்கும் தடுமாறுவது பற்றிய விவாதத்திற்குத் திரும்புவது கவனமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் உங்களிடம் இன்னும் செங்குத்து இணைப்புகள் இருக்கக்கூடாது செங்குத்து இணைப்புகளுடன் அடுக்கி வைக்க வேண்டும் இது விரும்பத்தக்கது அல்ல ஆனால் உங்களிடம் தொடர்ச்சியான செங்குத்து துவாரங்கள் இருக்க வேண்டும் எனவே செங்குத்து சேனல்களை உருவாக்க அனுமதிக்கும் பிணைப்புகள் வலுவூட்டலைப் பெறுவது நிச்சயமாக ஒரு சவாலாக இருக்கும் அதைச் சமாளிக்க வேண்டும் எனவே நீங்கள் பக்கவாட்டு ஆற்றல்களுக்கு உட்பட்ட ஒரு வலுவூட்டப்பட்ட கொத்து சுவர் இருந்தால் நீங்கள் சுவரின் கொத்து பகுதியை வைத்திருக்கிறீர்கள் பின்னர் சுவருக்குள் இருந்து வலுவூட்ட வேண்டும் செங்கல் கொத்து வெடிக்கத் தொடங்கும் போது அல்லது கொத்து சரியாக வெடிக்கத் தொடங்கும் போது இந்த வலுவூட்டல் செயல்படத் தொடங்குகிறது இப்போது புவியீர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையின் கீழ் விரிசல் ஏற்படுவதற்கான பல்வேறு சாத்தியமான வழிமுறைகள் உள்ளன எனவே வடிவவியல் உள்ளமைவைப் பொறுத்து 1 க்கும் குறைவான விகிதத்தின் சுவர்கள் அல்லது 1 ஐ விட பெரிய விகிதத்தின் சுவர்களைப் பார்க்கிறோமா ப்ளேன் வெட்டு இறுதியில் தோல்வியில் நீங்கள் தவிர்க்க விரும்பும் பொறிமுறைகளுடன் பொருந்தக்கூடிய வலுவூட்டலுடன் வடிவமைக்கப்பட வேண்டும் எனவே ஈர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையால் ஏற்படும் வெட்டு மற்றும் இழுவிசை நெகிழ்வு இழுவிசை மற்றும் வெட்டு ஆகியவை உங்களுக்கு வலுவூட்டல் தேவைப்படும் நிச்சயமாக இந்த வலுவூட்டல் சுவருக்கு கூடுதல் வலிமை எதிர்ப்பை வழங்குகிறது எனவே வலிமை மேம்படுகிறது ஆனால் மிக முக்கியமாக சிதைக்கும் திறனைப் பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம் எனவே சிதைவு திறன் மேம்படுகிறது வலுவூட்டல் காரணமாக விரிசல்கள் மற்றும் கூடுதல் பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி திறன் அல்லது வலுவூட்டல் வழங்கக்கூடிய சிதைவு திறன் ஆகியவை உங்களிடம் உள்ளன வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டிலிருந்து வரும் கருத்துக்களைக் கருத்தில் கொண்டு எஃகு பகிர்வது ஒரு நல்ல நடைமுறையாகும் எனவே கொத்து சுவர்களில் எஃகு பகிரப்படும் அமைப்புகளை நீங்கள் பார்க்க முடியும் எனவே விரிசல் பரவுவது அடையக்கூடியது மற்றும் நீங்கள் விரிசல்களை பகிர்ந்தால் சிறந்த சிதைவு திறனைப் பெறுவீர்கள் ஏனெனில் உங்கள் எஃகு கிராக் பரவுதல் முன்னேறும்போது யீல்டை தொடங்கலாம் எனவே கருத்தியல் ரீதியாக வலுவூட்டப்பட்ட கொத்து அமைப்புகள் செயல்படும் விதம் வடிவமைப்பு மற்றும் பகுப்பாய்வுக் கண்ணோட்டத்தில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் அமைப்புகள் எவ்வாறு செயல்படும் என்பதைப் போலவே உள்ளது எனவே நீங்கள் வலுவூட்டப்பட்ட சுவரை எடுத்துக் கொண்டால் அல்லது ஈர்ப்பு விசைகள் மற்றும் பக்கவாட்டு விசைகள் ஆகிய இரண்டிற்கும் உட்பட்ட கொத்து சுவரை நீங்கள் எடுத்தால் அதன் விளைவாக சுருக்கத்தின் பகிர்வு சீரற்றதாக இருக்கும் சுவரின் ஒரு முனையில் குறைந்த சுருக்கம் அதிக சுருக்கம் இருக்கும் மற்றொன்று பக்கவாட்டு ஆற்றல்களின் செயல்பாட்டின் கீழ் இது உண்மையில் சுழற்சியாக இருக்கும் எனவே ஆரம்பத்தில் பக்கவாட்டு சுமைகளின் அளவு குறைவாக இருக்கும்போது முழு சுவர் இன்னும் சுருக்கமாக இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இது அவ்வாறு இருக்காது இழுவிசை காரணமாக வடிவமைப்பு சுமைகள் சுவரை விரிசல் அடையச் செய்யலாம் கொத்து சுவரில் சில வரையறுக்கப்பட்ட இழுவிசை வலிமை இருக்கலாம் அப்படியானால் கொத்து விரிசல் ஏற்படாது புவியீர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளுக்கு முழு குறுக்குவெட்டும் இன்னும் செயலில் உள்ளது இது மீண்டும் ஈர்ப்பு விசைகளின் கீழ் சமநிலைக்காக உங்களுக்குக் கிடைக்கும் குறுக்குவெட்டு மற்றும் பகுதிப் பிரிவுகளில் விரிசல் ஏற்படும் பக்கவாட்டு சுமைகளை அதிகரிப்பதன் காரணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் ஒரு குறுக்கு பிரிவில் விரிசல் ஏற்பட்டால் குறுக்குவெட்டு வலுவூட்டப்பட்டால் அங்கு இருக்கும் வலுவூட்டலில் இருந்து கிடைக்கும் இழுவிசை எதிர்ப்பைப் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் வழங்கிய தண்டுகள் நீங்கள் வழங்கிய எஃகு வலுவூட்டல் மூலம் குறுக்குவெட்டின் விரிசல் பகுதியில் இழுவிசை சமநிலைப்படுத்தப்படுகிறது மற்றும் சுருக்கத்தில் இருக்கும் கொத்து சுவரின் பகுதியால் சுருக்கம் ஏற்படுகிறது ஒரு குறுக்குவெட்டின் வடிவமைப்பில் பகுப்பாய்வை நாம் எப்படி அணுகுவோம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் நாம் அணுகுவதை போலவே தான் இறுதியில் அழுத்த பகிர்வு உங்கள் கொத்து குறுக்குவெட்டில் உள்ள கொத்துகளின் மீதமுள்ள பகுதி இப்போது சுருக்க பிளாஸ்டிஃபைகளில் அதன் இறுதித் திறனை எட்டுகிறது மற்றும் எஃகுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த குறுக்குவெட்டு சமநிலைப்படுத்தும் இழுவிசையானது அனைத்து பார்களின் குறுக்குவெட்டின் பரப்பளவின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் அனைத்து பார்களும் சுருக்க வலிமையால் சமநிலைப்படுத்தப்பட்ட பார்களின் யீல்ட் வலிமையில் இருந்திருக்க வேண்டும் குறுக்குவெட்டுகளின் பகுப்பாய்வில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் நாம் கடைப்பிடிக்கும் கோட்பாடுகள் கொத்துத் தொகுதி மற்றும் கொத்துத் தொகுதிக்குள் இருக்கும் கிரவுட் ஆகியவை வேறுபட்ட பொருட்களாக இருந்தால் அவை எவ்வாறு வித்தியாசமாக வேலை செய்யக்கூடும் என்பதைப் புரிந்துகொள்வதற்கான முயற்சியுடன் கொத்துகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன உதாரணமாக குழியில் கான்கிரீட் க்ரௌட் கொண்ட ஒரு வெற்று களிமண் செங்கல் தொகுதியை நீங்கள் எடுத்துக் கொண்டால் கூழ்மப்பிரிப்புகளின் சுருக்க பண்புகள் வெற்று செங்கலில் இருந்து வேறுபட்டதாக இருக்கும் எனவே சுருக்கத்தில் உள்ள மண்டலம் ஒரே ஒரு பொருளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இரண்டு வெவ்வேறு பொருட்களாக இருக்கலாம் மேலும் நீங்கள் அங்கு எஃகு வலுவூட்டலைக் கொண்டிருக்கலாம் பொதுவாக நாங்கள் சமச்சீர் வலுவூட்டலை வழங்குவோம் எனவே நீங்கள் பார்க்கும் சுருக்கத்தில் இருக்கும் இந்த மண்டலம் உண்மையில் ஒரு வெற்று செங்கல் விஷயத்தில் வெற்று களிமண் செங்கல் கட்டுமானம் சுருக்கத்தில் வெற்று களிமண் செங்கல் மற்றும் எஃகு வலுவூட்டல் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் மற்ற கிராக் பக்கத்தில் நாம் உண்மையில் எதிர்க்கும் எஃகு வலுவூட்டல் மட்டுமே வேண்டும் எனவே குறுக்குவெட்டு பண்புகள் மாறும் மற்றும் மூன்று பொருட்களின் தன்மையை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் கான்கிரீட்டில் நாங்கள் இரண்டு பொருட்களைக் கருதுகிறோம் மேலும் குறுக்குவெட்டுகளின் பகுப்பாய்வில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் அதுவே எழக்கூடிய அடிப்படை வேறுபாடு ஆகும் அதைத் தவிர இறுதி வலிமை வரம்பு நிலை வடிவமைப்பைப் பொருத்தவரை அனைத்து கருத்துக்களும் வலுவூட்டப்பட்ட கொத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்படலாம் இந்த வலுவூட்டலை எப்படி வைப்பது ஹாலோ பிளாக் கட்டுமானம் என்பது உங்களிடம் உள்ள ஒரே சாத்தியம் அல்ல வெவ்வேறு கட்டமைப்புகள் உள்ளன வெவ்வேறு விருப்பங்கள் நீங்கள் வலுவூட்டப்பட்ட செங்கல் ஸ்லாப்பைப் பார்த்தது போல் இணைப்புகளில் வலுவூட்டலை வைக்க முடியும் நிச்சயமாக நாம் இணைப்புகளில் வலுவூட்டல் வைத்தால் இணைப்புகள் தடிமனாக மாறும் குறிப்பாக படுக்கை இணைப்புகளில் நீங்கள் பார்ப்பது போல் நீங்கள் படுக்கை இணைப்புகளில் வலுவூட்டலை வைத்தால் வலுவூட்டல் மற்றும் இணைப்புக்கு தேவையான மோர்ட்டார் செங்கல் வேலை அடுக்கின் உயரத்துடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் மேலும் இது கொத்து அமுக்க வலிமையை அடைவதில் ஒரு பிரச்சனை உள்ளது எனவே நீங்கள் இணைப்புகளில் வலுவூட்டலை வைக்க விரும்பும் போது அது சவாலானது நீங்கள் வழங்கும் எஃகுக்கு அரித்தல் பாதுகாப்பு தேவை என்பதாலும் செங்கல் வேலையாக இருந்தால் நுண்துளைகள் மற்றும் அதிக நீர் உறிஞ்சும் தன்மை கொண்ட ஒரு பொருளை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே எஃகுக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீரை கணிசமாக உறிஞ்சும் ஒன்று நிச்சயமாக நீங்கள் உருவாக்க விரும்பும் ஒரு சூழ்நிலை அல்ல எனவே நீங்கள் எஃகு வலுவூட்டலில் இருந்து பாதுகாக்கும் ஒரு மோர்ட்டார் கூட்டு வேண்டும் எனவே இது சாத்தியம் என்றாலும் அத்தகைய கட்டுமானங்களின் நீண்ட கால ஆயுட்காலம் தொடர்பாக ஒருவர் எதிர்கொள்ள வேண்டிய நடைமுறைச் சிக்கல்கள் உள்ளன நீங்கள் குழி சுவர்களை உருவாக்கலாம் மற்றும் வலுவூட்டல் அணி வைக்கப்பட்டுள்ள இடத்தை குழிக்குள் வைத்திருக்கலாம் கிடைமட்ட மற்றும் செங்குத்து வலுவூட்டல் பார்கள் குழிக்குள் வைக்கப்படலாம் மற்றும் குழி கூழ்மப்பிரிப்பு செய்யப்படுகிறது எனவே இது ஒரு வசதியான கட்டுமான வழி இருப்பினும் இந்த விஷயத்தில் வலுவூட்டப்பட்ட குழியின் இருபுறமும் இருக்கும் இரண்டு இலைகள் மீண்டும் உலோக இணைப்புகளைப் பயன்படுத்தி ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் மேலும் இந்த உலோக இணைப்புகள் உண்மையில் செங்கல் கொத்து அல்லது கான்கிரீட் தொகுதிகளின் இணைப்புகளுக்குள் செல்லும் இந்த உலோக இணைப்புகள் மீண்டும் அரிப்புக்குள்ளாகின்றன மற்ற சாத்தியக்கூறுகள் பாக்கெட்டுகளை உருவாக்குவது வெற்றிடங்களை உருவாக்குவது எலி பொறி பிணைப்பின் உதாரணத்தைப் பார்த்தோம் குவெட்டா பிணைப்பு என்பது பிணைப்பு கட்டமைப்பின் மூலம் நீங்கள் செங்குத்தாக சீரமைக்கப்பட்ட குழி மற்றும் கிடைமட்டமாக சீரமைக்கப்பட்ட குழியை உருவாக்கும் மற்றொரு சாத்தியமாகும் அதனால் நீங்கள் கிடைமட்ட மற்றும் செங்குத்து வலுவூட்டலை இயக்குவீர்கள் செங்குத்து தடுமாறலை அறிமுகப்படுத்துவது மற்றும் தொடர்ச்சியான செங்குத்து வெற்றிடத்தைப் பெறுவது என்பது இந்த வலுவூட்டப்பட்ட கொத்து வகைகளில் இருக்கும் அடிப்படை வடிவவியல் சவாலாகும் U வடிவ தொகுதிகள் நீங்கள் சுவர்களில் வைக்கப்படும் கிடைமட்ட மற்றும் செங்குத்து வலுவூட்டலின் நெட்வொர்க்கைப் பெறலாம் மீண்டும் நாம் வலுவூட்டப்பட்ட கொத்து பற்றி பேசும்போது அது கிடைமட்ட மற்றும் செங்குத்து எஃகு வலுவூட்டலின் கலவையாகும் ஏனெனில் வலுவூட்டப்பட்ட கொத்து சுவருக்கு வளைவு எதிர்ப்பை வழங்கவும் வெட்டு எதிர்ப்பை வழங்கவும் உங்களுக்கு வலுவூட்டல் தேவை ப்ளேனில் பக்கவாட்டு விசைகளுக்கு உட்படுத்தப்பட்ட சுவரை நீங்கள் பார்க்கும்போது செங்குத்து எஃகு ஒரு சுவருக்கு நீளமான எஃகு வெட்டு சுவர் அல்லது நெகிழ்வு சுவர் என்று குறிப்பிடப்படுகிறது உண்மையில் டோவல் செயல்பாட்டின் மூலம் கத்தரிக்கிறது ஒரு மூலைவிட்ட விரிசல் உருவாகுவதன் மூலம் எஃகு வலுவூட்டல் இந்த விரிசல் முழுவதும் பரவுகிறது மற்றும் எஃகு வலுவூட்டலில் டோவல் தன்மையை உருவாக்குவதன் மூலம் வெட்டு எதிர்ப்பானது நீங்கள் அதே சுவரைப் பார்த்தால் கிடைமட்ட எஃகு இருப்பதால் கிடைமட்ட எஃகு நேரடி இழுவிசையில் வெவ்வேறு அடுக்குகளில் பக்கவாட்டு ஆற்றல்களை அழுத்தத்தால் எதிர்க்கும் செங்குத்து எஃகு பக்கவாட்டு ஆற்றல்களின் எதிர்வினையின் கீழ் மிகவும் திறம்பட செயல்பட வைப்பது கிடைமட்ட எஃகு என்பது சோதனை ரீதியாகவும் வலுவூட்டப்பட்ட கொத்துகளின் தன்மை பற்றிய புரிதலிலிருந்தும் நிறுவப்பட்டது அதாவது செங்குத்து எஃகு மற்றும் கிடைமட்ட எஃகு இரண்டையும் கொண்ட ஒரு சுவர் மட்டுமே வலுவூட்டப்பட்டதாக கட்டப்பட்டிருந்தால் கிடைமட்ட எஃகு கொண்ட சுவர் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு பக்கவாட்டு ஆற்றல்களையும் கிடைமட்ட எஃகு இல்லாத சுவரையும் எதிர்க்கும் எனவே கொத்து ஒரு சுவருக்கு பக்கவாட்டு எதிர்ப்பு திறனை வழங்குவதில் கிடைமட்ட எஃகு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது வரையறுக்கப்பட்ட கொத்து என்பது மற்ற அச்சுக்கலை இது கடந்த சில தசாப்தங்களாக 5 முதல் 6 தசாப்தங்களாக வளர்ச்சியடைந்து வரும் ஒரு மாற்றாகும் மேலும் பல நில அதிர்வுகள் அதிகம் உள்ள வளரும் நாடுகளில் மிகவும் பிரதானமாக உள்ளது உண்மையில் லத்தீன் அமெரிக்காவின் பெரிய பகுதிகள் கொத்து கட்டுமானங்களைக் கட்டுப்படுத்தியுள்ளன இன்று வரையறுக்கப்பட்ட கொத்து என்பது குறியீடு அங்கீகரித்த ஒரு அச்சுக்கலையாகும் மற்றும் குறியீட்டின் 2016 பதிப்பு உண்மையில் கொத்து ஒரு கட்டமைப்பு சாத்தியமாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் ஒரு கட்டுமான அச்சுக்கலையாக நம் நாட்டில் எண்களின் அடிப்படையில் அதிகரித்து வருகிறது எனவே வரையறுக்கப்பட்ட கொத்து வேலையின் சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் இது உண்மையில் ஒரு சுமை தாங்கும் கொத்து அமைப்பு மற்றும் ஒரு கணம் எதிர்க்கும் சட்டத்தின் கலவையாகும் எவ்வாறாயினும் இந்த வகையான கட்டுமானத்தில் உள்ள வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூறுகள் ஒரு கணத்தில் எதிர்க்கும் சட்டத்தில் செயல்படுவது போல் செயல்படவில்லை இவை செங்குத்து திசையிலும் கிடைமட்ட திசையிலும் பிணைப்புகளாக இழுவிசையை எதிர்க்கும் கூறுகளாக செயல்பட வேண்டும் எனவே வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூறுகள் பிணைப்புகளாக செயல்படுகின்றன மேலும் அவை ஒரு கணம் எதிர்க்கும் சட்டத்தைப் போல நெகிழ்வு எதிர்ப்பு கூறுகளாக செயல்படவில்லை எனவே வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கணம் எதிர்க்கும் சட்டத்திற்கும் RC கிடைமட்ட மற்றும் செங்குத்து இணைப்புகளுடன் வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானத்திற்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு இதுதான் மற்றொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூறுகள் செங்குத்து வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூறுகள் அவற்றின் சொந்த அடித்தளத்தைக் கொண்டிருக்கவில்லை சுமை தாங்கும் கட்டுமானம் என்பது கொத்து கட்டுமானம் அதாவது செங்குத்து கம்பிகள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் செங்குத்து கூறுகள் வந்து வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பீம் ஆகும் ஃப்ளிந்த் பீமில் பதிக்கப்படுகின்றன எனவே நெடுவரிசைகளுக்கு தனித்தனியான அடித்தளத்தை எதிர்க்கும் சட்டத்தை நீங்கள் பெறுவதைப் போல உங்களிடம் இல்லை ஒரு வரையறுக்கப்பட்ட கொத்து கட்டுமானத்தில் கொத்து சுமை தாங்கும் கட்டுமானம் இயங்கும் அடித்தளத்தைக் கொண்டுள்ளது அதன் மேல் வலுவூட்டப்பட்ட கன்ட்ரி ஃப்ளிந்த் பீம் வழங்கப்படுகிறது மற்றும் செங்குத்து RC உறுப்புகள் உண்மையில் பீம் பதிக்கப்பட்டிருக்கும் எனவே செங்குத்து சுமை சுமக்கும் செயல்பாடு செங்கல் கொத்து மூலம் உள்ளது பக்கவாட்டு சுமை எதிர்ப்பும் செங்கல் கொத்து மூலம் உள்ளது இருப்பினும் RC டை கூறுகள் சிதைவு திறனை மேம்படுத்துகின்றன மற்றும் பக்கவாட்டு எதிர்ப்பு இந்த கட்டுமானங்களின் நல்ல பூகம்ப செயல்திறனை அனுமதிக்கின்றன உண்மையில் IIT காந்திநகர் வளாகத்தில் கிட்டத்தட்ட அனைத்து குடியிருப்பு கட்டிடங்களும் உள்ளன 3 முதல் 2 மற்றும் 3 மாடி குடியிருப்பு கட்டிடங்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் ஆசிரியக் குடியிருப்புகள் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்புகள் வரையறுக்கப்பட்ட கொத்துகளைப் பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன நீங்கள் வரையறையை அடைவதற்கான மற்றொரு வழி இங்கே நீங்கள் கொத்து சுவரில் அடைப்பை வழங்க உத்தேசித்துள்ளதால் இது வரையறுக்கப்பட்ட கொத்து என குறிப்பிடப்படுகிறது நீங்கள் கொத்து சுவரில் அடைப்பை வழங்கவில்லை என்றால் அது பக்கவாட்டு ஆற்றல்களின் செயல்பாட்டின் கீழ் உடையக்கூடியது இது நல்ல பக்கவாட்டு சுமை எதிர்ப்பிற்கான சிதைவு திறனைக் கொண்டிருக்காது இது மிகக் குறைந்த நீண்மையுடன் விரிசல் மற்றும் தோல்வியடையும் வரையறுக்கும் கூறுகள் கொத்து சுவரை அடைத்து சிதைக்கும் திறனை வழங்குகின்றன கட்டுப்படுத்தும் கூறுகள் இழுவிசைக்கு ஆளாகின்றன அதனால்தான் RC டைகளை விட்டங்கள் மற்றும் RC டை நெடுவரிசைகள் என்று பேசுகிறோம் இப்போது நீங்கள் RC டை உறுப்புகள் பீம்கள் மற்றும் நெடுவரிசைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை வைத்திருப்பதன் மூலம் வரையறுக்கப்பட்ட கொத்து அமைப்புகளை உருவாக்கலாம் பாக்கெட்டுகளை உருவாக்குவதன் மூலமும் கொத்து மற்றும் இந்த பாக்கெட்டுகளில் வலுவூட்டலை உட்பொதிப்பதன் மூலமும் நீங்கள் வரையறுக்கப்பட்ட கொத்து அமைப்புகளை உருவாக்கலாம் இந்த அச்சுக்கலையை நான் தொடுகிறேன் ஏனென்றால் 2013 இல் இந்தியாவில் நிலநடுக்கத்தை எதிர்க்கும் திருத்தப்பட்ட வடிவமைப்பு மற்றும் கட்டிடங்களின் விவரங்களுக்கான குறியீடான IS 4326 உண்மையில் இந்த RC கிடைமட்ட மற்றும் செங்குத்து டை உறுப்புகளுடன் திட செங்கல் கட்டுமானத்திற்கான விவரங்களை வழங்குகிறது உண்மையில் செய்ய வேண்டியது செங்கலை வெட்டி அடுக்காக பாக்கெட்டுகளை உருவாக்கி பின்னர் செங்குத்து பாக்கெட் கிடைக்கும் வகையில் சுவரைக் கட்டுவது எஃகு வைக்கப்பட்டு அரைக்கப்படும் இருப்பினும் இந்த கட்டுமானம் மிகவும் சவாலானது ஏனென்றால் நீங்கள் வரைபடத்தைப் பார்த்தால் உங்களுக்குத் தேவையான செங்கலின் வடிவத்தை அடைவது மிகவும் கடினம் ஆனால் அந்த வடிவத்தில் செங்கல் தயாரிப்பது உண்மையில் பொருளாதாரமற்றது எண்கள் குறைவாக இருக்கும் மற்றும் நேரம் எடுக்கும் மற்றும் சில செங்கற்களின் விலை மற்ற செங்கற்களை விட அதிகமாக இருக்கும் இது போன்ற செங்கற்களை உருவாக்குவதில் அர்த்தமில்லை உங்களிடம் வெவ்வேறு அளவிலான செங்கற்கள் தேவைப்படுவதை நீங்கள் மீண்டும் பார்க்க முடியும் மேலும் அந்த அளவிற்கு செங்கலை வெட்டுவதற்கு புலத்தில் இது மிகவும் சிரமத்தை உருவாக்குகிறது இந்த வகையான பயிற்சியால் நிறைய வீண் விரயங்கள் ஏற்படுவதுடன் வேலையும் பாதிக்கப்படுகிறது எனவே செங்குத்து தடுமாறி இல்லை என்பதை உறுதிப்படுத்த கொடுக்கப்பட்ட கரடுமுரடான செங்கற்களை அரை மற்றும் கால் குயின் க்ளோசர்களாக வெட்ட வேண்டும் நாங்கள் அரை கால் செங்கற்களைப் பயன்படுத்துகிறோம் அது நெருக்கமானது என்று அழைக்கப்படுகிறது இங்கே நீங்கள் க்ளோசர்களைப் பயன்படுத்தினால் உண்மையில் இந்த செங்கற்களை உடைக்க வேண்டியிருக்கும் மேலும் காட்டப்பட்டுள்ள வடிவத்தில் அவற்றை உடைக்க வேண்டும் நீங்கள் உண்மையில் எலி பொறி பிணைப்பு அல்லது குவெட்டா பிணைப்பு போன்ற ஒன்றைப் பயன்படுத்தினால் நீங்கள் இங்கே பார்ப்பது போன்ற வேடிக்கையான வடிவங்களாக இந்த செங்கற்களை உடைக்காமல் ஒரு குழியை உருவாக்கலாம் இது நிச்சயமாக ஒரு சவாலாக இருக்கும் அடைப்பைத் திறம்படச் செய்வதற்கும் நீங்கள் வழங்கும் செங்குத்து எஃகு சிதைக்கும் திறனை வழங்குவதற்கும் சிறப்பாகச் செயல்படுவதை உறுதிசெய்ய இந்தப் படத்தில் நீங்கள் பார்ப்பது போல் படுக்கை இணைப்பு வலுவூட்டலை வழங்குவது பயனுள்ளது ஒரு டிரஸ் வடிவத்தில் படுக்கை இணைப்பு வலுவூட்டல் இருப்பதை இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் அது வைக்கப்பட்டு செங்குத்து எஃகு தன்னைச் சுற்றி செல்கிறது இறுதி அச்சுக்கலை அழுத்தப்பட்ட கொத்து மற்றும் அடிப்படையில் வலுவூட்டப்பட்ட கொத்துகளில் கொத்து விரிசல் ஏற்பட வேண்டும் அப்போதுதான் வலுவூட்டல் வேலை செய்யத் தொடங்குகிறது ஆனால் அழுத்தப்பட்ட கொத்துகளில் கொத்து வெடிக்கும் வரை நீங்கள் காத்திருக்கமாட்டீர்கள் பக்கவாட்டு விசைகள் மற்றும் ஈர்ப்பு விசைகளை ஒன்றாக எதிர்ப்பதற்கு முன் சுருக்கப்பட்ட கொத்து வேலைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தும் வகையில் பார்களை அழுத்துகிறது எனவே வலுவூட்டப்பட்ட கொத்து மற்றும் முன் அழுத்தப்பட்ட கொத்து ஆகியவற்றுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடு என்னவென்றால் அமைப்பு பயனுள்ளதாக இருக்க சுவர் விரிசல் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை எனவே இது மீண்டும் ஹாலோ பிளாக்குகளைப் பயன்படுத்துகிறது நீங்கள் உங்கள் வலுவூட்டலைப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் கேபிள்களை வைத்து கேபிள்கள் அழுத்தப்பட்ட அமைப்பை உருவாக்குவதற்கு இழுக்கப்படுகின்றன அத்தகைய அமைப்பைப் பயன்படுத்தி பீம்களையும் உருவாக்கலாம் இருப்பினும் இந்த குறிப்பிட்ட அச்சுக்கலை பல சவால்களின் காரணமாக எடுக்கப்படவில்லை இங்குள்ள அடிப்படைக் கருத்து என்னவென்றால் எஃகு இழுவிசை காரணமாக உங்களிடம் சுருக்கம் உள்ளது பக்கவாட்டின் தன்மை காரணமாக நீங்கள் வளைக்கும் ஆற்றல்களைப் பெறும்போது குறுக்குவெட்டுகளில் நீங்கள் இழுவிசையை பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் ஏற்கனவே முன் சுருக்கப்பட்ட சுவரைக் கொண்டிருப்பதால் குறுக்குவெட்டில் நிகர இழுவிசை இருக்காது சுருக்கத்தில் இருக்கும் முழுப் பகுதியும் உங்களிடம் உள்ளது இருப்பினும் பல்வேறு சவால்கள் உள்ளன குறிப்பாக இறுதி நங்கூரம் காரணமாக முன்கூட்டிய இழப்புகள் கொத்துகளில் தவழும் காரணமாக இது ஒரு அச்சுக்கலையாக மாறியுள்ளது இது கட்டுமானத்தில் வரக்கூடிய இழப்புகள் மற்றும் ப்ரீ ஸ்ட்ரெஸின் செயல்திறன் ஆகியவற்றின் காரணமாக மிகவும் திறமையானதாக இழக்க முடியும் எனவே இது மிகவும் சிக்கலான கட்டுமான செயல்முறையாகும் பின்னர் இறுதியாக இந்த சிக்கல்களால் நீங்கள் மிகவும் திறமையான அமைப்பு இல்லாத வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் செய்வதை விட வேகமாக அழுத்தத்தை இழக்கிறீர்கள் எனவே ஒரு புதிய கட்டுமானமாக இது உண்மையில் எடுக்கப்படவில்லை ஆனால் ஏற்கனவே உள்ள அமைப்புகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு அழுத்தப்பட்ட கொத்து ஒரு பயனுள்ள அமைப்பாகும் நான் இங்கே இத்துடன் இதை நிறுத்துகிறேன்